இந்த மாபெரும் திறந்த ஆன்லைன் பாடத்திட்டத்தில் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம் எனவே உகந்ததாக்குதலின் கட்டமைப்பை பல்வேறு கருவிகள் மற்றும் உகந்ததாக்குதல் நுட்பங்களை உருவாக்குவதற்கான அடிப்படையை உருவாக்கும் உகந்ததாக்குதலின் கட்டமைப்பைப் புரிந்துகொள்வதற்குத் தேவையான கணித பூர்வாங்கங்களுடன் தொடங்குவோம் எனவே நாம் கணித பூர்வாங்கங்கள் குறிப்பீடுகள் மற்றும் பலவற்றுடன் தொடங்க விரும்புகிறோம் உகந்ததாக்குதலின் பல்வேறு கருத்துகளை விளக்குவதற்கு அல்லது அடிப்படையில் விவரிக்கும் பொருட்டு உகந்ததாக்குதல் சிகிச்சையில் அடிக்கடி பயன்படுத்தப் போகிறோம் இப்போது நாம் முதலில் பயன்படுத்தப் போவது என்னவென்றால் நீங்கள் அனைவரும் வெக்டரை நன்கு அறிந்திருக்க வேண்டும் இது அளவின் மேல் ஒரு பட்டியால் குறிக்கப்படுகிறது வெக்டர்கள் என்ற கருத்துடன் தொடங்குவோம் மேலும் ஒரு வெக்டர் மேலே உள்ள பட்டி போன்ற அளவுகளால் குறிக்கப்படுகிறது எனவே வெக்டர் என்பது ஒரு n பரிமாணப் பொருளாகும் இது பின்வருமாறு n கூறுகளைக் கொண்டுள்ளது

இங்கே கூறுகள் இங்கே உண்மையான எண்களின் தொகுப்பு அதாவது n பரிமாண உண்மையான வெக்டர்களின் தொகுப்பிற்குச் சொந்தமானது எனவே இது n பரிமாண உண்மையான வெக்டர்களின் இடம் மேலும் நாம் நெடுவரிசை வெக்டர் என்று கருதினால் இந்த வெக்டரின் நிலைமாற்றி அதாவது வரிசை வெக்டராக இருக்கும் எனவே பரிமாணத்தைக் கொண்ட ஒரு நெடுவரிசை வெக்டர் இதேபோல் பரிமாணம் அதாவது 1 வரிசை மற்றும் n நெடுவரிசைகள் கொண்ட ஒரு வரிசை வெக்டர் மேலும் வெக்டர்களின் மற்றும் பெருக்கு ஆகும் இங்கே நாம் ஆனது இன் கூட்டுத்தொகைக்கு சமமானதாகும் என்பதைப் பார்க்க முடியும் இது ஒரு நெறி சதுரத்தால் குறிப்பிடப்படும் உண்மையில் இது ஒரு நெறியின் குறிப்பிட்ட வழக்கு l2 நெறி என்பது இன் நெறி இங்கே சப்ஸ்கிரிப்ட் 2 என்பது l2 வெக்டரின் நெறியைக் குறிக்கிறது l2 நெறி இயல்புநிலையாக இருப்பதால் ஐ இவ்வாறு எழுதலாம் எனவே நெறி வெளிப்படையாகக் குறிப்பிடப்படவில்லை என்றால் அது l2 நெறியைக் குறிக்கிறது l2 ஒரு வெக்டரின் நெறி அடிப்படையில் n பரிமாண இடத்தில் ஒரு வெக்டரின் நீளம் அதனால் என்பது உங்களில் பெரும்பாலோருக்கு மிகவும் பரிச்சயமான எளிதான ஒன்று இது அடிப்படையில் வெக்டரின் நீளம் எனவே இப்போது வரை நம்மிடம் உண்மையான வெக்டர் உள்ளது இதேபோல் மறுபுறத்தில் இங்கே சிக்கல் எண்களின் தொகுப்பு எனவே இப்போது ஒரு சிக்கலான வெக்டர் என்ற கருத்தைப் பார்க்க விரும்புகிறோம் எனவே ஒரு சிக்கலான வெக்டரின் கூறுகள் உடன் சேர்ந்தவை வெக்டர் என்பதைக் குறிக்கிறது அதாவது n பரிமாண சிக்கலான வெக்டர்களின் இடத்தைக் கொண்டுள்ளது இப்போது வெக்டரின் ஹெர்மிஷன் அதாவது அடிப்படையில் க்குச் சமமாகும் இப்போது இந்த வழக்கில் ஒரு வெக்டரின் ஹெர்மிஷனை எடுக்கும் போது நெடுவரிசை வெக்டர் ஒரு வரிசை வெக்டராக ஆகிறது மற்றும் அதன் கூறுகள் வெக்டரின் தொடர்புடைய ஒவ்வொரு சிக்கலான துணையிய கூறுகளாக உள்ளன அதாவது இப்போது வெக்டர்ளின் மற்றும் பெருக்கல் ஆகும்

அளவுகளின் கூட்டுத்தொகை இது நெறி சதுரத்திற்கு சமம் அல்லது உண்மையில் l2 நெறி எனவே மீண்டும் இப்போது நீங்கள் பார்க்க இந்த வழக்கில் ஒரு சிக்கலான வெக்டர் இன் நெறி இங்கே ஐ மாற்றியுள்ளோம் இது ஒரு நெறியின் பொது வரையறை எனவே இது உண்மையான மற்றும் சிக்கலான வெக்டர்களுக்கு வேலை செய்கிறது எனவே உண்மையான வெக்டர் விஷயத்தில் கூறுகளின் சதுரங்களால் அளவு சதுரங்களை வெறுமனே மாற்றலாம் இப்போது ஒரு சிறப்பு வகை வெக்டர் பின்வருமாறு பெறப்படுகிறது இங்கே நாம் வெக்டர் எடுத்து அதன் நெறியால் வகுத்தால் அது ஒரு யூனிட் நெறி வெக்டரை அளிக்கிறது எனவே வெக்டர் அடிப்படையில் யூனிட் நெறி வெக்டர் ஆகும் ஏனெனில் நெறி ஒன்றாகும் இது ஒரு சுவாரஸ்யமான பண்பாகும் உண்மையில் நீங்கள் பார்த்தால் அது என்பதை நாம் அறிவோம்

எனவே இது இப்போது இருப்பதைக் குறிக்கிறது So அடிப்படையில் இன் திசையில் ஒரு யூனிட் நெறி வெக்டர் எனவே ஒரு n பரிமாண வெக்டர் n பரிமாண இடத்தில் ஒரு குறிப்பிட்ட திசையை பிரதிநிதித்துவப்படுத்தினால் யூனிட் விதிமுறை வெக்டர் அடிப்படையில் n பரிமாண இடத்தில் அதே திசையில் சுட்டிக்காட்டும் ஒரு யூனிட் வெக்டர் என்று கருதலாம் எனவே மற்றும் இரண்டும் ஒரு கோடு தவிர ஒரு யூனிட் நார்ம் வெக்டர் அதாவது நெறி ஒன்றுக்குச் சமமான உள்ளது இதைப் புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் உதாரணமாக வெக்டரை எடுத்தால் n பரிமாணம் கொண்ட 1 வெக்டர்க்குச் சமமாக இருக்கும்

பின்னர் நமக்கு இன் நெறிக்குச் சமமாகும் எனவே உண்மையில் எனவே இது அடிப்படையில் தொடர்புடைய யூனிட் நெறி வெக்டர் எனவே இது வெக்டர்களின் பல்வேறு பண்புகளின் சுருக்கமான சுருக்கத்தை நிறைவு செய்கிறது இப்போது மேட்ரிக்ஸ்களின் சில அம்சங்களை விரைவாகப் புதுப்பிப்போம் மீண்டும் நேரியல் இயற்கணிதம் மற்றும் மேட்ரிக்ஸில் உள்ள பல்வேறு கருத்துகளின் சுருக்கமான மதிப்பாய்வு எனவே A மேட்ரிக்ஸைக் கருத்தில் கொள்வோம் இது A இல் m வரிசைகள் மற்றும் n நெடுவரிசைகள் இருப்பதைக் குறிக்கிறது மேலும் நீங்கள் A ஐக் எனக் குறிக்கலாம் இங்கே கூறு A மேட்ரிக்ஸின் வரிசை மற்றும் நெடுவரிசைக்குச் சமம் மேலும் வரிசைகளின் எண்ணிக்கை நெடுவரிசைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் போது A சதுர மேட்ரிக்ஸ் வரிசை இடம் மற்றும் நெடுவரிசை இடம் பற்றிய ஒரு முக்கியமான கருத்தை இப்போது பார்ப்போம் ஒரு மேட்ரிக்ஸின் வரிசை இடம் மற்றும் நெடுவரிசை இடம் இந்த கருத்தை முதலில் புரிந்து கொள்ள நாம் இடம் மற்றும் வெக்டர்களின் தொகுப்பின் தரவரிசை மூலம் நாம் என்ன சொல்கிறோம் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த தரவரிசைக் கருத்துடன் ஆரம்பிக்கலாம் வெக்டர்களைக் கருத்தில் கொள்ளுங்கள் இது அனைத்து வெக்டர்களும் நேரியல் சார்பற்றதாக கருதப்படும் m வெக்டர்களின் தொகுப்பாகும் எனவே இந்த வெக்டர்கள் நேரியல் சார்பற்றவை இல்லை என்றால் மட்டுமே அவை அனைத்தும் 0 ஆக இருக்க முடியாது எனவே வேறுவிதமாகக் கூறினால் நேரியல் சார்பற்றமைக்கு மாறிலி தொகுப்பு இருக்க முடியாது எனவே இந்த எடைகள் அனைத்தும் 0 மற்றும் வெக்டர்களின் நேரியல் சேர்க்கை 0 ஆக இருந்தால் இந்த வெக்டர்கள் நேரியல் சார்ந்து இருக்கும் உதாரணமாக இதைப் புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் வெக்டர்கள் மற்றும் பின்னர் சமமாகக் கருதுங்கள் பின்னர் தெளிவாக நாம் எழுத முடியும் எனவே தெளிவாக நாம் மற்றும் நேரியல் சார்ந்து என உய்த்துணர முடியும் மறுபுறம் நாம் மற்றொரு உதாரணத்தைக் கருதுகிறோம்

மற்றும் இப்போது நாம் எந்தவொரு செய்யாது மாறிலியும் இல்லை என பார்க்க முடியும் இரண்டும் 0 இல்லை ஆனால் அவற்றில் ஒன்று 0 ஆக இருக்க முடியும் என்கிற வகையில்கருதப்படுகிறது எனவே நாம் மற்றும் நேரியல் சுதந்திரமாக இருக்கும் என்பதை விரைவாகச் சரிபார்க்கலாம் எனவே அடிப்படையில் இது வெக்டர்களின் தொகுப்பின் நேரியல் சார்பு மற்றும் நேரியல் சார்பற்றமையின் கருத்து இப்போது A மேட்ரிக்ஸின் தரவரிசையை வரையறுக்க நேரியல் சார்பற்றமை என்ற கருத்தை நாம் குறைக்கலாம் ஒரு மேட்ரிக்ஸின் தரத்தை வரையறுக்க A மேட்ரிக்ஸைக் கருத்தில் கொள்வோம் இங்கே A மேட்ரிக்ஸ் வரிசை மேட்ரிக்ஸ் மற்றும் நெடுவரிசை மேட்ரிக்ஸ் ஆகவும் வரையறுக்கப்பட்டுள்ளது இப்போது A இன் நெடுவரிசை தரவரிசை நேரியல் சார்பற்ற நெடுவரிசைகளின் அதிகபட்ச எண்ணிக்கைக்கு சமம் அதாவது A இலிருந்து நாம் தேர்வுசெய்யக்கூடிய அதிகபட்ச நெடுவரிசைகளின் எண்ணிக்கையானது எந்த நேரியல் கலவையும் இல்லை அதாவது 0 என்பது A மேட்ரிக்ஸின் நெடுவரிசை தரவரிசை ஆகும் இதேபோல் ஒரு A மேட்ரிக்ஸின் வரிசை தரவரிசை என்பது A மேட்ரிக்ஸின் நேரியல் சார்பற்ற வரிசைகளின் அதிகபட்ச எண்ணிக்கையாகும் இப்போது நேரியல் இயர்கணிதம் அல்லது மேட்ரிக்ஸ் கோட்பாட்டின் அடிப்படை முடிவுகளில் ஒன்று எந்தவொரு மேட்ரிக்ஸின் வரிசை தரவரிசை நெடுவரிசை தரவரிசைக்கு சமமாக இருக்கும் மேலும் இந்த அளவு வெறுமனே மேட்ரிக்ஸின் தரத்தால் குறிக்கப்படுகிறது அது வரிசை தரவரிசை நெடுவரிசை தரவரிசை தரவரிசை மேலும் இதன் கூடுதலதாக மேட்ரிக்ஸின் தரவரிசை m மற்றும் n என்பது மேட்ரிக்ஸ் A இன் வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளின் எண்ணிக்கையாகும் எனவே இந்தப் பண்புகளைச் சுருக்கமாகப் பார்த்தால் எந்த மேட்ரிக்ஸின் தரவரிசையும் மேட்ரிக்ஸின் வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருப்பதைக் காண்கிறோம் இதுவே மேட்ரிக்ஸின் அடிப்படை பண்பு மேட்ரிக்ஸின் வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை விட இந்த தரவரிசை குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே உகந்ததாக்குதல்க்கான பல்வேறு கருவிகள் மற்றும் நுட்பங்களை உருவாக்க தேவையான சில கணித பூர்வாகங்களை நாம் உள்ளடக்கியுள்ளோம் இந்த விவாதத்தை அடுத்தடுத்த தொகுதிகளில் தொடர்வோம் மிக்க நன்றி